எனவே சரி இங்கே அந்த எண் இன்னும் முடிக்கப்படவில்லை எனவே நாம் பார்த்தோம் இது ஒரு சமமான சுற்று சரி அது இங்கே R இல்லாததால் எதிர்வினைகள் உள்ளது எனவே ஒரு யூனிட்டுக்கு Ia j 0 மற்றும் Ia1 இங்கே காட்டப்படவில்லை Ia1 Ia2 Ia0 ஏனெனில் இது ஒரு தொடர் சுற்று எனவே Ia1 Ia2 Ia0 அதாவது ஒரு யூனிட்டுக்கு j0 எனவே தவறு மின்னோட்டம்3Ia0 இது நாம் முன்பு பார்த்தது எனவே நாம் எல்லா வகைகளையும் பெறும்போது சமம் நீங்கள் அந்த சுற்று இணைப்பை வரிக்கு க்ரவுன்ட்ல் இருந்து இரட்டை கோடு வரிக்கு வரி என்று அழைக்கிறீர்கள் மற்றும் க்ரவுன்ட்ல் தவறுக்கு இரட்டை வரி எனவே இந்த சமன்பாடு எண்ணை நாம் நினைவு கூர்ந்தால் தவறு மின்னோட்டம் 3 Ia க்கு 3 j0 252 சமம் அதாவது ஒரு யூனிட்டுக்கு கழித்தல் j 0 எனவே நீங்கள் பார்த்தால் இது தவறு மின்னோட்டமாகும் Ia1 இன் கூறு 'g' ஐ நோக்கி பாய்கிறது அதாவது இது ஒரு இணையான சுற்று என்று நீங்கள் அழைப்பது இந்த சமமான மின்மறுப்பு இதுதான் நேர்மறை வரிசை எனவே இது j0 23 மற்றும் இந்த பக்கம் j0 20 மற்றும் j0 491 ஆகும் இது இந்த இரண்டிற்கும் இணையாக சமம் எனவே நாம் இதை முன் தவறு மின்னழுத்தமாக எடுத்துள்ளோம் எனவே இந்த இரண்டிற்கும் இணையாக இங்கே விஷயம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த புள்ளி j0 345 மற்றும் j0 எனவே அது j0 23 மற்றும் இந்த பக்கம் உங்கள் j0 20 0 எனவே Ia1 இன் கூறுகளை ஜெனரேட்டர் பக்கம் 'g' நோக்கி பாய்கிறது அதாவது இது உங்களுடையது அதாவது Ia1 இன் கூறு இதிலிருந்து பாய்கிறது இந்த புள்ளியை நோக்கி ஜெனரேட்டர் பக்க 'g' இது ஒரு இணையான சுற்று எனவே அதன்படி நடப்பு மின்னோட்டம் பிரிக்கப்படும் எனவே இது உண்மையில் j0 252 0 921 ஏனென்றால் இது உங்களுடையது இந்த இரண்டு மோட்டார் எதிர்வினைகளுக்கு சமமான அளவு 0 23 ஆகும் எனவே இது உண்மையில் j0 063 ஒரு யூனிட்டுக்கு வருகிறது இப்போது Ia1 இன் கூறு மோட்டார் பக்கத்திலிருந்து 'g' நோக்கி பாய்கிறது அதாவது இதன் பொருள் இந்த இரண்டு மோட்டார் பக்கத்திலிருந்து எவ்வளவு மின்னோட்டம் 'g' க்கு பாய்கிறது எனவே அந்த விஷயத்தில் அது உங்களுடையதாக இருக்கும் j0 2520 2300 921 ஒரு யூனிட்டுக்கு j0 எனவே இது இப்போது ஜெனரேட்டர் பக்கத்திலிருந்து Ia2 இன் கூறு ஆகும் ஏனெனில் இந்த எதிர்மறை வரிசை அதே தான் மின்னழுத்த மூலங்கள் மட்டுமே இங்கே இல்லை ஆனால் இது ஒன்றே மற்றும் உங்கள் எதிர்மறை வரிசை எதிர்வினைகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை எனவே ஜெனரேட்டர் பக்கத்திலிருந்து Ia2 இன் கூறு ஒரு யூனிட்டுக்கு j0 063 ஆகும் அதன் கூறுமோட்டார் பக்கம் j0 முன்பு போலவே ஒரே மாதிரியான அனைத்து Ia0 மோட்டார் 2 பக்கத்திலிருந்து 'g' நோக்கி பாய்கிறது ஏனெனில் இந்த வரைபடத்தில் மோட்டார் 2 உண்மையில் நீங்கள் அழைக்கும் உங்கள் அடித்தளமாக உள்ளது மற்றும் இது Y இணைக்கப்பட்ட கட்டுப்பாடற்றது ஆனால் சரியானது எனவே Ia0 மோட்டார் 2 பக்கத்திலிருந்து 'g' நோக்கிபாயும் எனவே Ia0 இன் எந்த பகுதியும் பாயவில்லை ஜெனரேட்டர் பக்கத்திலிருந்து '0' என்று 'g' நோக்கி அதாவது நீங்கள் வரைபடத்தைப் பார்த்தால் பின்னர் இது எதுவாக இருந்தாலும் அது வரும் இறுதியாக இது j3 264 ஆனால் நீங்கள் ஜெனரேட்டர் பக்கத்தைப் பார்த்தால் இது ஒரு தனிமை உள்ளது எனவே எந்த பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டமும் ஜெனரேட்டர் பக்கம் பாய முடியாது அதாவது Ia0 ஓட்டத்தின் எந்தப் பகுதியும் 'g' ஐ நோக்கி பாயவில்லை என்பதே இதன் பொருள் ஜெனரேட்டர் பக்கத்தில் இருந்து அது 0 எனவே அந்த விஷயத்தில் இப்போது தவறு மின்னோட்டம் ஜெனரேட்டரிலிருந்து 'g' நோக்கி இப்போது நமக்குத் தெரியும் Ia1 Ia2 Ia0 எனவே ஜெனரேட்டர்களிடமிருந்து நமக்குத் தெரிந்த 'g'நோக்கி தவறு மின்னோட்டம் மற்றும் ஜெனரேட்டர் பக்கத்தில் இருந்து பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் இல்லை எனவே இது நான் சொன்னது '0' தான் எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் Ia ஆக மாறும் ஒரு யூனிட்டுக்கு j0 ஏனெனில் இதை நீங்கள் பெருக்கினால் இது உங்களுடையது நீங்கள் Ia இந்த 1 0க்குள்அழைக்கிறீர்கள் எனவே ஒரு யூனிட்டுக்கு 0 126 ரூபாய் இப்போது Ibβ2 இருக்கும் இடத்தை எடுக்க சமம் இந்த β க்குள் அதனால் தான் j0 063 β2 β ஆனால் β2 β 1 0 எங்களுக்கு அது தெரியும் எனவே β2 β 1 எனவே இது ஒரு யூனிட்டுக்கு Ib j0 063 ஆகும் மற்றும் Ic j0 மீண்டும் 0 063 β2 β க்கு முந்தையது இது 1 ஆகும் எனவே ஒரு யூனிட்டுக்கு Ic j0 063 இது ஜெனரேட்டர் பக்கத்திலிருந்து வரும் தவறு மின்னோட்டமாகும் மோட்டார் பக்கத்திலிருந்து மின்னோட்டம் Ia Ib Ic முன்பு போலவே எனவே இது மோட்டார் பக்கத்திலிருந்து உங்கள் Ia1 பின்னர் Ia2 மற்றும் இது உங்கள் Ia0 j0 252 எனவே நீங்கள் எளிமைப் படுத்தினால் Ia ஒரு யூனிட்டுக்கு j 0 63 ஆக மாறும் இதேபோல் Ib j0 189 தோற்றமாக இருக்கும்Ia0 j0 252 என்று மோட்டார் பக்கத்திலிருந்து நீங்கள் அழைப்பதை நான் உங்களிடம் சொன்னேன் எனவேIa j ஒரு யூனிட்டுக்கு 0 63 இதேபோல் Ib j0 189 β2 β இது 1 க்கு சமம் எனவே அது உங்களுடையது எனவே மைனஸ் என்பது Ib இதற்கு சமம் பின்னர் 0 புள்ளி j0 252 ஏனெனில் இது 1 ஆல் பெருக்கப் படுகிறது எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் அது j0 063 ஒரு யூனிட்டுக்கு ஆகிவிடும் இதேபோல் Ic j 0 252 j 0 0063 ஒரு யூனிட்டுக்கு எனவே நேர்மறையை எவ்வாறு இணைப்பது என்பதை இந்த எடுத்துக்காட்டில் இருந்து பார்த்தோம் எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க் தவறான மின்னோட்டத்தைக் கண்டறிய ஜெனரேட்டர் பக்கமும் மற்றும் மோட்டார் பக்கமும் நான் உங்களுக்கு கொடுக்கும் பயிற்சியும் அதையே எடுக்கும் வரைபடம் அதே அளவுருக்கள் எல்லா அளவுருக்களும் ஒரு 'எடுத்துக்காட்டு 4' போலவே இருக்கும் முந்தைய தலைப்பில் நீங்கள் என்ன செய்வீர்கள் இந்த நேரத்தில் 'e' க்கு அருகில் ஒரு பிழையை எடுக்கும் இல்லை என்ற நேரத்தில் இந்த தவறு இருக்கக்கூடாது இங்கே தவறு ஆனால் நீங்கள் இங்கே ஒரு தவறு எடுத்துக்கொள்கிறீர்கள் அதன்படி நீங்கள் அந்த சுற்றுக்கு இணைப்பு வரைகிறீர்கள் மற்றும் எல்லாவற்றையும் அனைத்து தவறான நீரோட்டங்களையும் கணக்கிடுங்கள் Ia1Ia2 Ia0 மற்றும் உங்கள் தற்போதைய ஜெனரேட்டர் பக்க தவறு மின்னோட்டத்திலிருந்து மோட்டார் பக்கம் எனவே இது உங்களுக்கு ஒரு பயிற்சியாகும் நீங்கள் இங்கே தவறு செய்வீர்கள் ஆனால் அது நீங்கள் இதை கருத்தில் கொள்ளக்கூடாது அடுத்தது மற்றொரு உதாரணம் உங்களிடம் இரண்டு ஜெனரேட்டர்கள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் அவை இணையாக இயங்குகின்றன எனவே இது 11 kV 12MVA மூன்று கட்ட Y இணைக்கப்பட்ட ஜெனரேட்டர்கள் இயங்குகின்றன எனவே ஒவ்வொன்றின் நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசைமுறைகள் முறையே j0 09 j ஒரு யூனிட்டுக்கு 0 05 மற்றும் j0 04 ஜெனரேட்டரில் ஒன்றின் முனையங்களில் க்ரவுன்ட்ல் தவறுக்கான ஒற்றை வரி ஏற்படுகிறது எனவே தவறு மின்னோட்டத்தைக் கண்டுபிடிக்க கிரவுண்டிங் மின்தடையின் மின்னோட்டம் அதாவது ஒன்று மற்றும் கிரவுண்டிங் மின்தடை முழுவதும் மின்னழுத்தம் உங்களிடம் உள்ளது எனவே இது இரண்டு ஜெனரேட்டர்கள் இணையாக உள்ளன உங்கள் ஒத்த 11 kV மற்றும் 12 MVA மூன்று கட்ட Y இணைக்கப்பட்டுள்ளது வரி 2 க்ரவுன்ட்ல் இங்கே தவறு ஏற்பட்டுள்ளது எனவே இது உங்கள் அடிப்படை எதிர்ப்பை வழங்கியுள்ளது Rn 1Ω எனவே அவை இணையாக இருப்பதால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஒரு கட்ட பகுப்பாய்வு அதைச் செய்வீர்கள் எனவே X1 j0 092 சமமானதாக இருக்கும் ஏனெனில் நேர்மறை வரிசை எதிர்வினை இருவரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் எனவே இது ஒரு யூனிட்டுக்கு x2j 0 052க்கு ஆகும் எனவே ஒருமுறை நான் முதலில் சொல்கிறேன் நீங்கள் இந்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் பின்னர் Z0 உங்கள் பூஜ்ஜிய வரிசை என்று வழங்கப்படுகிறது மின்மறுப்பு அல்லது எதிர்வினை என்பது j 0 04 ஆகும் ஆனால் அதே நேரத்தில் க்ரவுன்ட்ல் எதிர்ப்பு இங்கே Rn 1Ω உள்ளது இங்கே இந்த இயந்திர மதிப்பீடு 11 k V மற்றும் 12 MVA ஆகும் எனவே இதை நாம் அதன் இயந்திர மதிப்பீட்டில் ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு மாற்ற வேண்டும் எனவே அந்த வழக்கில் Z க்கு 0 04 கொடுக்கப்பட்டுள்ளது 3Rn இந்த விஷயங்கள் அனைத்தும் நமக்குத் தெரியும் எனவே 3Rn என்றால் Rn 1Ω என்பது 31 ஆகும் எனவே இது 31 மற்றும் அது KV மற்றும் அடிப்படை மின்மறுப்பால் வகுக்கப்படுகிறது எனவே அடிப்படை மின்மறுப்பு உங்கள் ஜெனரேட்டர் உங்கள் மின்னழுத்தம் 11kV ஆகும் முனைய மின்னழுத்தம் மற்றும் உங்கள் பொதுமதிப்பீடு 12 MVA ஆகும் எனவே இது உங்கள் 11 KV அடித்தளம் அதனால் 3111122 எனவே அதை ஒரு யூனிட்டுக்கு மாற்றுவோம் அது Z0 மொத்தம் 0 297 I ஆக இருக்கும் இதை முதலில் எழுதுகிறோம் 0 297 j 0 04 ஒரு யூனிட்டுக்கு இப்போது தவறு மின்னோட்டம் உண்மையில் Ia 3Ia1 என்றால் அது வரியிலிருந்து வரிக்கு சமன்பாடு 7 இலிருந்து தவறு நாம் எழுதுகிறோம் ஏனெனில் தவறு மின்மறுப்பு Zf 0 ஆகும் எனவே இது ஒரு க்ரவுன்ட்ல் தவறுக்கு ஒற்றை வரிஏற்படுகிறது எனவே ஜெனரேட்டர்களில் ஒன்றின் முனையம் ஆனால் அது உங்களுடையது உங்களுடைய திடமான தவறு சரியானது உங்களுடைய க்ரவுன்ட் மின்மறுப்பு இல்லை எனவே Zf 0 எனவே இந்த விஷயத்தில் Ia 3Ia1 இது சமன்பாடு 7 இலிருந்து வருகிறது Zf 0 நீங்கள் சமன்பாடு 7 க்குச் சென்று Zf 0 ஐ வைக்கவும் ஆகையால் 31∟0 என்றால் Ea 1∟0 உங்களால் வகுக்கப்படுகிறது இந்த மதிப்பு X1X2 மற்றும் Z0 ஐ இங்கே வைத்தால் If 9 320 ஒரு யூனிட்டுக்கு கிடைக்கும் இது ஒரு யூனிட்டுக்கு தற்போதைய தவறு இப்போது நீங்கள் இந்த பிழையான மின்னோட்டத்தைப் பெற்றவுடன் இது ஒரு யூனிட்டுக்கு அதன் மதிப்பு ஒரு கிலோ ஆம்பியரில் நீங்கள் உங்கள் சரியான மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் இது தவறு மின்னோட்டத்தின் அளவிற்கு 9 உங்கள் யூனிட்டுக்கு இது 12 MVA ஆகும் ஏனெனில் ஜெனரேட்டர் மதிப்பீடு 12MVA√3 11 அதாவது 11KV அதனால்இறுதியில் இந்த வகையான அலகு உண்மையில் கிலோ ஆம்பியர் என வழங்கப்படுகிறது எனவே இது உண்மையில் அடிப்படை அதில் உள்ள ஜெனரேட்டரின் மின்னோட்டம் இது 12 MVA ஆகும் 12MVA√3 KV அதாவது 11 எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் அது5 96 KA ஆக இருக்கும் இதேபோல் கிரவுண்டிங் மின்தடை முழுவதும் மின்னழுத்தம் எனவே அது Rn உங்கள் தவறு மின்னோட்டமாகும் எனவே Rn 1Ω ஆகும் இது 1Ω மற்றும் இது ஒரு யூனிட்டுக்கு 111212 மாற்றப்படுகிறதுஇது ஒரு அடிப்படை மின்மறுப்பு ஜெனரேட்டர் நீங்கள் 11 kV அடிப்படை மின்னழுத்தத்தை 11 kV ஆகவும் அடிப்படை 12 MVAஐ ஒரு ஜெனரேட்டராகவும் எடுத்துக் கொண்டால் மதிப்பீடு எனவே இது ஒரு யூனிட் மதிப்புக்கு நீங்கள் 9 472 ஐ பெருக்கி அது ஒரு யூனிட் மின்னோட்டத்தில் உள்ளது எனவே ஒரு யூனிட்டுக்கு 0 939 ஆக மாறும் எனவே உங்கள் 0 939 11√3 KV க்கு சமம் ஏனெனில் தரையிறங்கும் மின்தடையின் குறுக்கே அந்த மின்னழுத்தத்தை நாங்கள் விரும்புகிறோம் எனவே இது கட்டமாக இருக்கும் மின்னழுத்தம் எனவே 0 939 மற்றும் 11 kV என்பது வரிக்கு வரி அதனால் 11√3 KV அதாவது 5 96 KV எனவே இந்த சிக்கல்கள் நான் இந்த வகுப்பிலிருந்து எடுத்துள்ளேன் மிக நீண்ட பிரச்சினை இல்லை இல்லையெனில் இந்த சமநிலையற்ற தவறு சில பிரச்சினைகள் மிக நீளமானவை எனவே கால எல்லைக்குள் இந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்க முடியாது இங்கே தீர்க்கப்பட்டது ஆனால் சில இடைநிலை பெரும்பாலான விஷயங்கள் அடிப்படையில் அல்லது அனைத்தும் உங்கள் சமச்சீர் கூறுகளின் அடிப்படையில் சார்ந்துள்ளது எனவே இதே உதாரணத்திற்கு நீங்கள் Rn 0 என்று கருதுகிறீர்கள் எடுத்துக்காட்டு 2 நீங்கள் Rn 0 என்று கருதும் எனவே தவறான மின்னோட்டத்தைக் கண்டறியவும் ஒவ்வொரு ஃபேஸ்லும் க்ரவுன்ட்ன் இரட்டை கோட்டின் ஆரோக்கியமான ஃபேஸ்ன் மின்னழுத்தத்திலும் ஜெனரேட்டரின் முனையங்களில் தவறு எனவே இதற்கு இரட்டை வரி இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் இப்போது க்ரவுன்ட்ல் மற்றும் Rn 0 எனவே அதே எடுத்துக்காட்டு ஆனால் க்ரவுன்ட்ல் தவறுக்கு இரட்டை வரி எனவே இந்த விஷயத்தில் இந்த வழக்கில் சமன்பாடு 36 முதல் இரட்டை கோடு வரை தரை தவறு நேர்மறை வரிசை மின்னோட்டத்தின் வெளிப்பாடு ஆனால் இந்த வழக்கில் ZfRa0 தரப்பட்டது எனவே இது '0' மேலும் z1 X1 அதாவது j0 045 Z2 X2 அது j0 025 இவை அனைத்தும் முந்தைய எடுத்துக்காட்டின் அளவுருக்கள் மற்றும் z0 Rn 0 ஆக உள்ளன எனவேZ0 என்பது ஒரு யூனிட்டுக்கு j0 04 மட்டுமே இது ஒரு யூனிட்டுக்கு 0 04 ஆகும் மற்றும் zf Rn 0 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் மாற்றினால் இந்த அளவுருக்கள் அனைத்தும் இங்கே நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு Ia1 j 16 56 பெறும் நேர்மறை வரிசை மின்னோட்டமாகும் இப்போது சமன்பாடு 33 இலிருந்து நீங்கள் மீண்டும் சமன்பாடு 33 க்குச் சென்றால் உங்கள் இரட்டை கோடு க்ரவுன்ட்ல் தவறுக்கு எனவே இவை இங்கே இருப்பதால் அதைக் காட்டவில்லை ஒரு Va1 Va2 இது ஒன்றோடொன்று மற்றொன்று சமன்பாடு 35 என்று புரிந்து கொள்ளக்கூடியது சமன்பாடு 33 இலிருந்து Va0 Va1 3 அந்த இரட்டைக் கோட்டுக்குத் தரைத் தவறுக்குச் சமன்பாடு 35 செல்கிறது இப்போது இங்கே தவறு மின்மறுப்பு Zf 0 காரணம் Zf Rn 0 நீங்கள் இங்கே வைத்தால் உண்மையில் அது Va0 Va1 அதாவது Va1 Va2 உங்கள் சமன்பாட்டிலிருந்து 35 33 மற்றும் சமன்பாட்டிலிருந்து தவறு மின்மறுப்பு என்பது '0' அதாவது Va0 Va1 எனவே Va1 Va2 Va ஒரே மாதிரியாக இருக்கிறது இது எப்படியாவது ஒரு இணை இணைப்பை பரிந்துரைப்பதைக் குறிக்கிறது அதனால் நீங்கள் அந்த Va1 Va2 Va0 1∟0 ஐப் பார்த்தால் இது ஒன்று அதாவது எப்போது க்ரவுன்ட்ல் தவறு செய்ய நீண்ட இரட்டை கோடு செய்தீர்கள் ஏனெனில் இங்கு 3Zf மின்மறுப்பு உள்ளது இந்த சமன்பாடு Va0 Va1 3ZfIa0 இப்போது Zf இல்லை அதாவது பொருள் இங்கே இது ஒரு நேரடி இணைப்பு எனவே அந்த 3Zf காலத்தை இங்கே காணவில்லை க்ரவுன்ட்ல் தவறுக்கு இரட்டை வரி நான் எந்த உருவ எண்ணையும் இங்கே வைக்கவில்லை ஆனால் அதே வரைபடத்தில்அந்தநேர்மறை எதிர்மறை பூஜ்ஜிய வரிசைக்கு அது எவ்வாறு இணைக்கப்படும் எனவே அந்த இரட்டைக் கோட்டுக்குச் செல்லுங்கள் க்ரவுன்ட்ல் தவறு நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே இந்த விஷயத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த விஷயத்தில் ஒருவர் காணலாம் Va1 இதற்கு சமம் என்பது இந்த மின்னழுத்தம் 1∟0 ஆகும் இங்கே Ea காட்டப்படவில்லை Ea1∟00- j 16 56 j 0 045 அது காட்டப்பட்டுள்ளது அதாவது Ia1 உங்கள் Z1 உங்களுக்கு Ia1 j16 56 கிடைத்துள்ளது அதனால் உங்கள் Va1 Va0 Va2 Va0 அனைத்தும் உங்கள் யூனிட்டுக்கு 0 2548 வரவிருக்கும் எனவே இது உங்கள் மின்னழுத்தம் Va1 Va2 Va0 இப்போது இங்கே நீங்கள் KVL ஐப் பயன்படுத்துங்கள் இது உங்களுடையது Z2 Ia2 Z Z1 மற்றும் Z0 ஆக இங்கு காட்டப்பட வில்லை ஆனால் இது உங்கள் Z1 என்று உங்களுக்குத் தெரியும் இது இந்த மின்மறுப்பு Z2 மற்றும் இது Z0 ஆகும் எனவேஇந்த வழக்கு Ia2 Z2 Va2 0 ஆக இருக்கும் அதாவது உங்கள் Ia2 Va2Z2 இருக்கும் அதனால் தான் 0 2548j0 025 அது உண்மையில் ஒரு யூனிட்டுக்கு j10 இதேபோல் இங்கேயும் நீங்கள் இதைச் செய்யலாம் Ia0 Z0 Va0 0 எனவே நீங்கள் Ia0 Va0Z0ஐப் பெறுங்கள் அதாவது உங்களுடைய 0 04 j60 என்பது 6 37 யூனிட்டுக்கு ஆகும் எனவே இது நான் அங்கிருந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் விரும்பினால் அதைப் பிடித்துக் கொள்ளுங்கள் இதைப் பாருங்கள் இந்த மின்னோட்டத்தை அனைத்து நீரோட்டங்களும் இந்த ஃபேஸ்ல் சந்திக்கின்றன ஏனென்றால் அது உங்களுடையது உங்கள் தவறு நீங்கள் 'b' மற்றும் 'c' கட்டங்களில் உள்ள பிழைகள் கோட்டைக் கருத்தில் கொண்டுள்ளீர்கள் அதனால் Ia 0 அதாவது Ia1 Ia2 Ia0 0 எனவே அதனால்தான் இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த கட்டத்தில் சந்திக்கின்றன இது உங்களுடையதுஉங்கள் Ia1 இது Ia2 மற்றும் இது உங்கள் Ia0 எனவே Ia1 Ia2 Ia0 0 ஒரே வரைபடம் Zf மட்டுமேஅங்கு இல்லை ஏனெனில் Zf 0 எனவே நீங்கள் Ia1 Ia2 மற்றும் Ia0 ஐப் பெற்றவுடன் அடுத்தது Ibβ2Ia1 βIa2 Ia0 இப்போது β2உண்மையில் ej240டிகிரி ஆகும் எனவே 0 5 j0 866 என்பது Ia1 என்பது j6 56 ஆகும் இதேபோல் β ej240 டிகிரி எனவே 0 5 j0 866 j10 192 மற்றும் Ia0j6 37 எனவே நீங்கள் எளிமைப் படுத்துகிறீர்கள் Ib உண்மையில் ஒரு யூனிட்டுக்கு 25 6 டிகிரி இருக்கும் எனவே β மதிப்பு மாற்றீட்டிற்கு முன்பு இருந்ததைப் போலவே நீங்கள் Ia1 β2 Ia2 Ia0 ஆல் பெருக்கி j6 37 ஆகும் எனவே அந்த வழக்கு Ic உங்களுக்கு 25 40 கிடைக்கும் இப்போது சமன்பாடு 31 இலிருந்து Vb Vc 3ZfIa0 இதை க்ரவுன்ட்ல் தவறு செய்ய இரட்டைக் கோட்டைக் கண்டோம் ஆனால் Zf Rn 0 அதாவது Vb Vc 0 எனவே இதன் பொருள் சமன்பாடு 34 இலிருந்து எனவே Vb 0 Vb மற்றும் Vc இரண்டும் 0 ஆக இருப்பதால் Va Vao 13Va அதாவது Va 3Vao அது ஆரோக்கியமான ஃபேஸ்ன் மின்னழுத்தம் ஏனென்றால் உங்கள் இரட்டை கோட்டாக எடுத்துள்ளோம் ஃபேஸ் b மற்றும் c என்று ஃபேஸ்ல் தவறு 2548 ஆக இருக்க வேண்டும் அதாவது Va 0 7644 p u ஏனெனில் Va1 Va2 Va0 0 2548 அதனால் இந்த வழியில் நீங்கள் தீர்க்க வேண்டும் எனவே இந்த சூத்திரங்களை நினைவுபடுத்தவோ அல்லது உங்கள் நினைவுகளில் வைக்கவோ தேவையில்லை ஆனால் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி செய்ய வேண்டும் எனவே இதுதான் இந்த வகையான தவறுகளின் நிகழ்வு மிகவும் அரிதானது என்றாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது ஒரே நேரத்தில் இரண்டு தவறுகளில் ஒன்று ஒரு ஃபேஸ் 'a' க்ரவுன்ட்ல் தவறுக்கு ஒரு கோடு உள்ளது அதே நேரத்தில் 'b' மற்றும் 'c' ஃபேஸ்ம் ஒரு குறுகிய சுற்று உள்ளது எனவே அது மற்றொரு தவறு எனவே இந்த வகை தவறுகள் ஒரே நேரத்தில் நிகழ்வது மிகவும் அரிதானது ஆனால் அது நடந்தால் வரிசை நெட்வொர்க் வரைபடம் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் அதாவது அதை எவ்வாறு இணைப்பது எனவே அதனால்தான் திடமாக அடித்தளமுள்ள நடுநிலை கொண்ட 3 கட்ட ஒத்திசைவு ஜெனரேட்டர் இங்கு உட்பட்டது எந்த க்ரவுன்ட் மின்மறுப்பு சரியான திடமாக அடித்தளமாக நடுநிலை என்பது b மற்றும் c ஃபேஸ்களில் பிழையைக் கோடுவதற்கான ஒரு வரியாகும் இந்த ஃபேஸ்கள் b மற்றும் c கோடு முதல் வரி தவறு மற்றும் a ஃபேஸ்ல் க்ரவுன்ட் தவறுக்கு ஒரு வரியுடன் எனவே ஒத்திசைவான ஜெனரேட்டர் எந்த சுமையிலும் இயங்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் மேலே உள்ள தவறான நிலையை உருவகப்படுத்தி வரிசை நெட்வொர்க்கை உருவாக்கி வரைய வேண்டும் எனவே க்ரவுன்ட்ல் தவறு செய்ய ஒரு கோடு உள்ளது முதலில் நீங்கள் எல்லை நிபந்தனையை வைக்க வேண்டும் இங்கே க்ரவுன்ட்ல் தவறு செய்ய ஒரு வரி இருந்தால் அதாவது Va 0 இதேபோல் மேலும் 'b' மற்றும் 'c' ஃபேஸ்களும் குறுகிய சுற்றுடன் உள்ளன அதாவது அந்த வழக்கில் Vb VcVc மற்றும் Ib Ic எனவே இதன் பொருள் என்னவென்றால் வரி முதல் தவறு வரி வரை Vb Vc மற்றும் Ib Ic ஏனெனில் இவை இரண்டும் ஒன்றாக ஒரு தவறு வரி உள்ளது எனவே IbIc எனவே Va 0 இவை மூன்று நிபந்தனைகள் எனவே சமன்பாட்டிலிருந்து நான் இதிலிருந்து குறிக்கிறேன் நீங்கள் நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசையில் வைக்கலாம் எனவே Vb β2Va1βVa2 Va0 Vc அதாவது βVa1β2 Va2 Va0 அதாவது நீங்கள் அதை எளிமைப்படுத்தினால் β2 βVa1 β2 β Va2 ஆக இருக்கும் எனவே இது Va1 Va2 ஆக இருக்கும் ஏனெனில் β2 β β2 β ரத்து செய்யப்படும் அதாவது மீண்டும் சமன்பாட்டிலிருந்து Va 0 அதாவது Va1 Va2 Va0 0 எனவே இது சமன்பாடு மற்றும் எனவே இங்கே Va1 Va2 என்பது இந்த சமன்பாட்டில் உங்கள் Va2 Va1 என்று இங்கே மாற்றினால் பதிலீடு Va2 Va1 பின்னர் அது Va1 Va1 Va0 0 அதாவது Va1 Va2 எனவே Va1 பின்னர் Va1 Va2 எனவே Va1 Va2 Va2 இது சமன்பாடு- இப்போது மீண்டும் சமன்பாட்டிலிருந்து Ib இந்த சமன்பாடும் நீங்கள் அர்த்தம்செய்ய வேண்டியது என்னவென்றால் Ib β2 Ia1 இது சமச்சீர் கூறுகளிலி ருந்து நமக்குத் தெரியும் அதனால் Ib β2 Ia1 βIa2 Ia0 βIa1 β2Ia2 Ia0 எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் அது β2 βIa1 β2 β Ia2 2Ia0 இதன் பொருள் β2 β 1 ஏனெனில் β2 β 1 0 என்ற அடையாளத்தைக் கண்டோம் எனவே β2 β 1 நீங்கள் அதை இங்கே வைக்கவும் 1 1 அது Ia1 Ia2 2Ia0 அதாவது Ia1 Ia2 2Ia0 எனவே இது சமன்பாடு இதனுடன் இதன் பொருள் Va1 இப்போது நாம் வரைய வேண்டும் இந்த ஒரு வரிசைக்கான வரிசை வரைபடம் எனவே Va1 ஆக மற்றும் Va2 நேர்மறை மற்றும் எதிர்மறை வரிசை நெட்வொர்க்குகள் இணையாக இருப்பதால் Va1 Va2 இணைக்கப் பட்டுள்ளன எனவே அவை இணையாக இணைக்கப்படும் எனவே அதனால்தான் இது Va1 மற்றும் Va2 அவை உண்மையில் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே " முனையம் இணைக்கப்பட்ட கழித்தல் இப்போது Ia1 Ia2 2Ia0 எனவே இந்த மின்னோட்டம் Ia1 இந்த மின்னோட்டமாகும்Ia2 ஆகும் இந்த முனையத்தை விட்டு வெளியேறுகிறது எனவே 2Ia0 மற்றும் இந்த மின்னோட்டம் உண்மையில் பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க்கிற்கு பாய்கிறது அதாவது பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க் இணையாக தொடரில் நேர்மறை மற்றும் எதிர்மறை வரிசை நெட்வொர்க்கின் சேர்க்கை இணைக்கப்பட்டுள்ளதுஅதாவது இது நேர்மறையானது வரிசை இது எதிர்மறை வரிசை மற்றும் இந்த 2Ia0 மின்னோட்டம் ஏனெனில் இவை இரண்டும் இணையாக இந்த பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க் இணையான சேர்க்கையுடன் இந்ததொடரில் உள்ளது எனவே அது இங்கிருந்து வரும் அது இங்குள்ள எதிர்மறை முனையத்திற்கு வரும் நேர்மறை முனையத்திலிருந்து இங்கிருந்து அது இணைக்கப்படும் இங்கே உங்கள் KCL Ia1 Ia2 2Ia0 ஐப் பயன்படுத்தினால் தற்போதைய Ia1 Ia2 இரண்டையும் விட்டு வெளியேறுகிறது இது நுழைகிறது எனவே அதே தத்துவம் அந்த Ia1 Ia2 2Ia0 எனவே இதுதான் நீங்கள் இங்கே அழைப்பது உங்கள் வரிசை ஒரு கோட்டின் ஒரே நேரத்தில் நிகழும் பிணைய இணைப்பு தரையில் தவறு திடமான கோடு மற்றும் தவறு வரி எனவே இதன் மூலம் அந்த சமநிலையற்ற தவறை முடிப்போம்